எல்லோருக்கும் வணக்கம் நான் கிரிஷ்குமார் ஐ டி பம்பாயில் மின் பொறியியல் துறை பேராசிரியராக உள்ளேன் என் எல் மூலம் இந்த பாடத்திட்டத்தை நடத்த உள்ளேன் இந்த பாடத்திட்டத்தின் தலைப்பு நுண்ணலை கோட்பாடு மற்றும் நுட்பங்கள என்னைப் பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டுமானால் நான்1991 முதல் ஐ டி பம்பாயில் இருக்கிறேன் முக்கியமாக ஆண்டெனாக்கள் மற்றும் நுண்ணலை சுற்றுகள் பாடத்தை கற்பிக்கிறேன் ஆகவே நான் இந்த மைக்ரோவேவ் கோட்பாடு மற்றும் நுட்பம் தொடர்பான பாடங்களைக் கடந்த 25 ஆண்டுகளாக கற்பிக்கிறேன் இந்த பாடத்திட்டத்தில் எனக்கு உதவியாக 3 கற்பித்தல்உதவியாளர்கள்இருப்பார்கள் அவர்கள் 3 பேரும் ஐ டி பம்பாயில் பி டி பயிலும் மாணவர்கள் அவர்களின் பெயர்கள் ரிங்கி ராஜ்பாலா மற்றும் வினய் இந்த பாடத்திட்டத்தின் சில விரிவுரைகளை அவர்கள் எடுப்பார்கள் இப்போது நாம் இந்த பாடத்திட்டத்தின் முறையான நெறி வெளிக்குடன் தொடங்குவோம் மைக்ரோவேவ் பற்றிய அறிமுகத்துடன் நாம் ஆரம்பிக்கலாம் மைக்ரோவேவ்ஸின் வரலாறு என்ன என்பது பற்றியும் அது உண்மையில் எப்படி தொடங்கியது அதன் வெவ்வேறு பயன்பாடுகள் என்ன மேலும் நாம் மைக்ரோவேவ் கதிர்வீச்சில் பணிபுரியும் போது அதனால் மனித உடலில் ஏற்படும் விளைவுகள் பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே எந்தவொரு அமைப்பை நாம் உருவாக்க விரும்பினாலும் அந்த குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தின் சமூக விளைவுகள் என்ன என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு நாம்மைக்ரோவேவ் டிரான்ஸ்மிஷன் மோட்ஸ் பற்றி பேசப் போகிறோம் மேலும் வேவ்கைட்ஸ் மற்றும் ட்ரான்ஸ் மிஷன் லைன்ஸ் பற்றியும் பேசுவோம் டிரான்ஸ்மிஷன் கோடுகள் ஸ்ட்ரிப் லைன் அல்லது மைக்ரோஸ்ட்ரிப் லைன் ஆக இருக்கலாம் அதன் பிறகு ஸ்மித் சார்ட் விளக்கப்படத்தைப் குறித்து பார்க்கலாம் ஸ்மித் சார்ட் மின்மறுப்பு மின்ஏற்பு ரிஃப்லெக்ஷன் கோயெஃபிசியென்ட் மற்றும் வி ஆர் ஆகியவற்றை வரைபடமாக குறிப்பிட உதவும் பின்னர் இம்பிடென்ஸ் மேட்ச்சிங் டெக்னிக்ஸ் எனும் மிக முக்கியமான கருத்தைப் பற்றி பேசுவோம் அதிகபட்ச மின் பரிமாற்றத்திற்கு சுமை மின்மறுப்பு மூல மின்மறுப்புக்கு சமமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் எப்போதுமே அது அப்படி அமையாது எனவே இம்பிடென்ஸ் மேட்ச்சிங் நெட்ஓர்க் இழப்பற்றதாக இருக்க வேண்டும் இதனால் அதிகபட்ச மின் பரிமாற்றம் சுமைக்கு நடைபெறுகிறது அந்த சுமை ஒரு ஆண்டெனாவாகவும் இருக்கலாம் அதன் பிறகு நாம் ஏபிசிடி மற்றும் எஸ் அளவுருக்களைப் பற்றி பேசப் போகிறோம் உள்ளீட்டு வோல்டேஜ் மற்றும் கரண்ட் வெளியீட்டு வோல்டேஜ் மற்றும் கரண்ட் அடிப்படையில் ABCD அளவுருக்கள் வரையறுக்கப்படுகின்றன S அளவுருக்கள் வேவ் அளவுருக்களின் அடிப்படையில் வரையறுக்கப்படுகின்றன ஏனெனில் மைக்ரோவேவில் நாம் பெரும்பாலும் மின்காந்த அலைகளின் மீது அக்கறை கொண்டுள்ளோம் இதைத் தொடர்ந்து மின் வகுப்பிகள் பவர் டிவைடர் இருக்கும் மேலும் 2 வழி 3 வழி 4 வழி பவர் டிவைடர்கள் சமமான மற்றும் சமமற்ற பவர் டிவைடர்கள் மற்றும் இணைப்பிகள் கம்பைனர்ஸ் பற்றியும் காண்போம் பல்வேறு வகையான கப்ளர்களைப் பற்றியும் அதனைத் தொடர்ந்து மைக்ரோவேவ் ஃபில்டர் ஸ் பற்றியும் பேசலாம் வடிப்பான்களில் லோ பாஸ் வடிப்பான் ஹை பாஸ் வடிப்பான் பேண்ட் பாஸ் வடிப்பான் மற்றும் பேண்ட் ஸ்டாப் வடிப்பான் பற்றிபேசுவோம் அதைத் தொடர்ந்து மைக்ரோவேவ் டையோட்கள் மற்றும் அட்டென்யூவேட்டர்கள் பற்றி பார்க்கலாம வெவ்வேறு வகையான மைக்ரோவேவ் டையோட்கள் யாவை இந்த டையோட்கள் எவ்வாறு அட்டென்யூவேஷன் நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படலாம் மேலும் அவற்றை எவ்வாறு ஆர்எஃப் சுவிட்சுகளாகவும் ஃபேஸ் ஷிஃப்ட்டர்களாகவும் பயன்படுத்தலாம் என்றும் பார்ப்போம் மைக்ரோவேவ் அமைப்பை உருவாக்கஇந்த விஷயங்கள் அனைத்தும்தேவை இதைத் தொடர்ந்து மைக்ரோவேவ் டிரான்சிஸ்டர்கள் குறித்து பார்க்கலாம் மேலும் இந்த மைக்ரோவேவ் டிரான்சிஸ்டர்களை பொது நோக்கத்திற்கான பெருக்கி ஆகவும் மற்றும் எல் ஏ எனும் குறைந்த இரைச்சல் பெருக்கி ஆகவும் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைக் காண்போம் இப்போது இந்த பாடத்திட்டத்தில் எங்கள் முக்கியத்துவம் வடிவமைப்பு வடிவமைப்பு மற்றும் வடிவமைப்பு அதைப்பற்றியதாகவே இருக்கும் நம் பிரதம மந்திரி இந்தியாவில் தயாரித்தல் பற்றி கூறி வருகிறார் அதற்கு நாம் வடிவமைப்பிர்க்கு முக்கியத்துவம் கொடுத்தால் மட்டுமே மேக் இன் இந்தியா வெற்றி பெறும் எனவே என் கூற்று என்னவென்றால் இந்த வாக்கியத்தில் முதலில் டிசைன் இன் இந்தியா பிறகு மேக் இன் இந்தியா என வரவேண்டும் அதைத் தொடர்ந்து சக்தி பெருக்கிகள் பற்றி காணலாம் மேலும்திட நிலை சக்தி பெருக்கிகள் மற்றும் கிளைஸ்ட்ரான் மேக்னட்ரான் போன்ற நுண்ணலை குழாய்களைப் பற்றியும் நாம் காண்போம் மைக்ரோவேவ் ஆஸிலேட்டர்கள் மற்றும் மிக்சர்கள் பற்றி விவாதிப்போம்அதைத் தொடர்ந்து பல்வேறு வகையான ஆண்டெனாக்கள் குறித்து பார்க்கலாம் ஆண்டெனா கண்களின் அடிப்படை பற்றியும் இருமுனை ஆண்டெனா மோனோபோல் ஆண்டெனா வரிசைகள்arrays அரேஸ் ஹார்ன் ஆண்டெனா ஹெலிகல் ஆண்டெனா மைக்ரோஸ்ட்ரிப் ரிஃப்ளெக்டர் யாகி உடா ஆகியவை பற்றியும் பேசுவோம் இப்போது இந்த பாடத்திட்டத்தில் நாங்கள் ஆண்டெனாக்களைப் பற்றிய அடிப்படையை கொஞ்சமாக பேசுவோம் நீங்கள் உண்மையில் என் எல் மூலம் ஆண்டெனாக்களைப் பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள விரும்பினால் ஆண்டெனா குறித்த 30 மணிநேர விரிவுரைகளை நான் பதிவு செய்துள்ளேன் எனவே ஆண்டெனாக்களைப் பற்றிய உங்கள் அறிவை மேம்படுத்திக் கொள்ள நீங்கள் அதைக் காணலாம் இப்போது வரை நாங்கள்பல்வேறு மைக்ரோவேவ் கூறுகளைப் பற்றி பேசியுள்ளோம் இப்போது சிஸ்டம்கள் பற்றியும் பேசுவோம் ஆனால் முதலில் RF MEMS ஐ பற்றி பார்க்கலாம் இது ஒரு முக்கியமான வளர்ந்து வரும் தொழில்நுட்பமாகும் பின்பு மைக்ரோவேவ் மெஷர்மெண்ட்ஸ் பற்றியும் அதை எப்படி அளவிடலாம் என்பது பற்றியும் பேசுவோம் பின்னர்பல மைக்ரோவேவ் சிஸ்டம்கள் பற்றியும் மைக்ரோவேவ் இமேஜிங் பற்றியும் பேசலாம் இவை ஒரு புதிய தொழில்நுட்பமாக வளர்ந்து வருகிறது இந்த பாடத்திட்டம் மென்பொருள் மற்றும் ஆய்வக விளக்கத்துடன் முடிக்கப்படும் இது மிகவும் பரந்த பாடத்திட்டமாக இருப்பதால் ஒரே ஒரு புத்தகத்தில் அனைத்தும் உள்ளடங்காது எனவே மைக்ரோவேவ் சர்க்யூட் மற்றும் ஆண்டெனாக்கள் பற்றிய புத்தகங்களை தனித்தனியாக பரிந்துரைக்கிறேன் மைக்ரோவேவ் சர்க்யூடிற்கு 8 வெவ்வேறு புத்தகங்களை நாங்கள் குறிப்பிட்டுள்ளோம் அவை டி Pozar மைக்ரோவேவ் இன்ஜினியரிங் புத்தகம் கே இந்த புத்தகங்களில் ஏதேனும் ஒன்றை வாங்க நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று நான் பரிந்துரைக்கிறேன் மேலும் இந்த புத்தகங்களுள் பலவும் PDF கோப்பாக இன்டர்நெட்டில் இலவசமாகக் கிடைக்கின்றன எனவே நீங்கள் அவற்றைப் பதிவிறக்கம் செய்து படிக்கலாம் ஆண்டெனாக்களுக்கு நான் 3 புத்தகங்களை மட்டுமே கொடுத்துள்ளேன் அவை ஆண்டெனாக்களின் அடிப்படை தத்துவார்த்த கருத்துக்களையும் நடைமுறைக் கருத்துக்களை உள்ளடக்கியது முதல் புத்தகம் க்ராஸ் எழுதியது இதுபல இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது இளங்கலையில் பயன்படுத்தப்படுகிறது பாலானிஸ் புத்தகம் சற்று மேம்பட்டது இது ஆண்டெனா கோட்பாடு பகுப்பாய்வு மற்றும் வடிவமைப்பை உள்ளடக்கியது மூன்றாவது புத்தகம் நான் எழுதிய பிராட்பேண்ட் மைக்ரோஸ்ட்ரிப் ஆண்டெனா இந்த புத்தகத்திலிருந்து மைக்ரோஸ்ட்ரிப் ஆண்டெனா பற்றிய பகுதிகளை நான் சொல்லப் போகிறேன் இப்போது மின்காந்த நிறமாலை என்றால் என்னநாம் உண்மையில் எதைப் பார்க்கிறோம் என்பது பற்றி அறிந்து கொள்வோம் மின்காந்த நிறமாலை DC i e 3 KHz இலிருந்து தொடங்குகிறது இதுபல THzவரை செல்கிறது இப்போது பயன்பாட்டுக் கண்ணோட்டத்தில் பார்ப்போம் மிகக் குறைந்த ஃப்ரீக்யுண்சி அடிப்படையில் பூமியில் இருந்தும் சுரங்கப்பாதைகளில் இருந்தும் கிடைக்கும் இது மிக மிகக் குறைந்த அதிர்வெண்ணைக் கடத்துகிறது அடுத்து நீங்கள்இந்தியாவில் 50 ஹெர்ட்ஸ் மற்றும் அமெரிக்காவில் 60 ஹெர்ட்ஸ் என்ற ஏசி சக்தியை பற்றி அறிந்திருக்கிறீர்கள் நீங்கள் சிஆர்டி மானிட்டர்களைப் பயன்படுத்தியிருக்கலாம் மேலும் அதை நாம் AM FM ரேடியோ என்று கூறலாம் அதாவது AM FM ரேடியோ AM ரேடியோ அதிர்வெண் 530 முதல் 1620 KHz வரை 88 MHz முதல் 108MHzவரை FM ரேடியோ அதிர்வெண்கள் இருக்கும் அதற்கடுத்து டிவி டிரான்ஸ்மிஷன் உள்ளது இது ஒரு மொபைல் போன் கோபுரத்தின் படம் அது ஒரு செல்போன் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் பல தொழில்நுட்பங்கள் உள்ளன அவை 800 மெகா ஹெர்ட்ஸிலிருந்து தொடங்கி சுமார் 2 5 ஜிகாஹெர்ட்ஸ் 2 5 GHz வரை செல்கின்றன மைக்ரோவேவ் ஓவென் மற்றும் வைஃபை ஆகியவற்றைஇங்கே காணலாம் மைக்ரோவேவ் ஓவன் 2 45 ஜிகாஹெர்ட்ஸ் 2 45GHz மற்றும் வைஃபை 2 483 ஜிகாஹெர்ட்ஸ் 2 4 GHz to 2 483 GHz வரை வேலை செய்யும் இவை ஏறக்குறைய ஒரே மாதிரியான அதிர்வெண் வரம்பில் உள்ளன அடுத்து எக்ஸ் பேண்ட் அல்லது அதற்கு மேற்பட்ட பேண்டில் வேலை செய்யும் செயற்கைக்கோள்கள் உள்ளன மேலும் பிற மின்காந்த கதிர்வீச்சுகள் எதன் மூலம் ஏற்படுகின்றன என்று பார்ப்போம் மின்காந்த கதிர்வீச்சுகள் 2 மண்டலங்களாக வரையறுக்கப்படுகின்றனஒன்று அயனியாக்கா மண்டலம் என்றும் மற்றொன்று அயனியாக்கும் மண்டலம் என்றும் அழைக்கப்படுகிறது எக்ஸ் கதிர்கள் அணு கதிர்கள் காமா கதிர்கள் இன்னும் பிற அயனியாக்கும் கதிர்வீச்சு வடிவத்தில் உள்ளன இவை அயனியாக்கா கதிர்களாக உள்ளன இரண்டையும் எவ்வாறு வேறுபடுத்துவது அயனியாக்கும் கதிர்வீச்சுக்கு அதிக ஆற்றல் கொண்டது இது E hf என்னும் சமன்பாட்டால் விளக்கப்படுகிறதுf என்பது அதிர்வெண் அதிர்வெண் அதிகமாக இருந்தால் ஆற்றலும் அதிகமாக கொண்டிருக்கும் எனவே இதனால் மூலக்கூறு பிணைப்பை உடைக்க முடியும் அதனால் அயனைசிங் என்று அழைக்கப்படுகிறது இந்த மண்டலத்தில் நுண்ணலைகளின் அதிர்வெண் குறைவாக இருக்கும் எனவே இதன் ஆற்றலும் குறைவாக இருக்கும் எனவே E hff சிறியதுஇருப்பினும் எனர்ஜி Ehf ஆல் மட்டுமே வரையறுக்கப்படவில்லைஎனர்ஜி பவர் மற்றும் நேரத்தின் பெருக்கத்திற்கு சமம் எனவே பவர் அதிகமாக இருந்தால் குறைந்த நேரம் தேவைப்படும் பவர் குறைவாக இருந்தால் காரியத்தைச் செய்ய அதிக நேரம் தேவைப்படும் மைக்ரோவேவ் அடுப்பில் வெப்பமாக்குவது பற்றி சற்று சிந்தியுங்கள் நாம் ஒரு மைக்ரோவேவ் அடுப்பில் சூடு செய்யும்போது அதிகபவர் இருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்தினால் ஒரு கப் தண்ணீர் 1 முதல் 2 நிமிடங்களில் கொதித்துவிடும் இருப்பினும் நீங்கள் குறைந்த பவர் பயன்முறையில் வைத்தால் சில நிமிடங்களுக்குப் பிறகு தண்ணீர் சூடாகலாம் எனவே இதை நான் இங்கேஎடுத்துக்காட்டாக குறிப்பிட விரும்புகிறேன் செல் தொலைபேசி செல்போன்கள் சுமார் 1 வாட் சக்தியை கடத்துகின்றன ஆனால் மக்கள் அதை பல மணிநேரங்கள் தொடர்ந்து பயன்படுத்துகிறார்கள் கிட்டத்தட்ட 5 முதல் 10 ஆண்டுகளுக்குப் பிறகு மக்கள் பல்வேறு உடல்நலப் பிரச்சினைகளுக்கு ஆளாகின்றனர் இதேபோல் செல் கோபுரத்திற்கு அருகில் வசிக்கும் மக்கள் குறிப்பாக அவர்கள்ஆண்டெனாவின் முக்கிய கற்றை படும் இடத்தில் வசிக்கிறார்கள் என்றால் அவர்கள்விரைவாக பாதிக்கப்படுவார்கள்எனவே அடுத்த சில உரைகளில் மைக்ரோவேவ் கதிர்வீச்சின் இந்த பாதிப்பு விளைவுகள் பற்றி நான் அதிகம் பேசப்போகிறேன் முதலில் பயன்பாடுகளைக் குறித்து விரைவாக பார்ப்போம் நீங்கள் அனைவரும்எஃப்எம் வானொலியை நன்கு அறிந்திருக்கிறீர்கள் இதன்அதிர்வெண் 88 முதல் 108 மெகா ஹெர்ட்ஸ் ஆகும் இந்த நீல வண்ணங்கள் அனைத்தும் பலவகையான செல்லுலார் தொலைபேசி பட்டைகள் என்று சொல்லலாம் ஏ 824 முதல் 890 வரை வேலை செய்கிறதுGSM900 890 முதல் 915 வரையிலும் 935 முதல் 960 வரையிலும் உள்ளது ஒரு பகுதி கடத்தலுக்காகவும் மற்றொரு பகுதி பெறவும் பயன்படுத்தப்படுகிறது எனவே செல்லுலார் கோபுரத்திற்கு எது ட்ரான்ஸ்மிடாக இருக்கிறதோ இது மொபைல் ஃபோனுக்கான ரிசீவ் அதிர்வெண் ஆகிறது மற்றும் செல்லுலார் தொலைபேசியின் ரிசீவ் எதுவோ அது செல்போன் கோபுரத்தின் டிரான்ஸ்மிட் ஆகிறது இவை ஜிஎஸ்எம்1800 பேண்ட் 3 ஜி மற்றும் 4 ஜி இடையில் ஜி எஸ் பேண்ட் உள்ளது இப்போது எல்லாமொபைல் போன்களிலும் ஜி எஸ் உள்ளது அது 1575MHz வேகத்தில் இயங்குகிறது மேலும் அதன் அலைவரிசை பிளஸ் மைனஸ் 10 MHz ஆகும் 2400 முதல் 2483 வரையிலானது வைஃபை என்று நான் குறிப்பிட்டேன்ஆனால் வைஃபை 5 2 முதல் 5 8 GHz பேண்டிலும் பயன்படுத்தப்படுகிறது நிச்சயமாகசெயற்கைக்கோள் மற்றும் தேச பாதுகாப்பில் அதிக ஃப்ரீக்யுண்சியில் பலவகையில் பயன்படுத்துகிறார்கள் அவை மில்லிமீட்டர் அலை அதிர்வெண்கள் வரை இருக்கும் இவ்வாறு ஏராளமான பயன்பாடுகள் உள்ளன இந்த பயன்பாடுகள் எவ்வாறு சிவில்ராணுவம்மற்றும் மருத்துவம் என்று பிரிக்கப்படுகின்றன என்பதைப் பார்ப்போம் சிவில் பயன்பாட்டில் வயர்லெஸ் தகவல் தொடர்பு மொபைல் தகவல் தொடர்பு எஃப்எம் ரேடியோ ஏஎம் ரேடியோ ஒளிபரப்புகள் அனைத்தும் அடிப்படையில் ஒரு வழி தகவல் தொடர்பு ஆகும் வாகன பாதுகாப்பில் சமீபத்தில் வாகன மோதல் தவிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க வகையில் உதவியாக உள்ளது பல நிறுவனங்கள் இப்போது இந்த ஓட்டுனர் இல்லாத கார்களை உருவாக்கத் தொடங்கியிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அதில் ஒரு வாகன மோதல் தவிர்ப்பு பயன்படுத்தப்படுகிறது ரிமோட்சென்சிங் மற்றும் ஒரு மிக முக்கியமான விஷயமாகும்இது வானிலையை கணிக்க உதவும் அல்லது மண்ணின் தற்போதைய நிலைமை என்ன என்பதை அறிய உதவும் அல்லது தொலைநிலை உணர்தலுக்கான பிற நிபந்தனைகள் என்ன என்பதை கண்டுபிடிக்க உதவும் இராணுவ பயன்பாடுகளில் விமான பாதுகாப்பு மற்றும் வழிசெலுத்தலுக்கு உதவியாக இருக்கிறது விமான வழிசெலுத்தல் சிவில் பயன்பாட்டின் கீழும் வருகிறது இராணுவ பயன்பாட்டிற்கு பல்வேறு வகையான ரேடார்கள் பயன்படுத்தப்படுகின்றன ஏவுகணை வழிகாட்டல் மற்றும் கட்டுப்பாட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறதுஇது மைக்ரோவேவ் அமைப்பின்ஒரு பகுதியாகும் இப்போது மருத்துவ களத்திலும் பயன்படுத்தப்படுகிறது நுண்ணலை புற்றுநோய் அல்லது கட்டி கண்டறிதலுக்குப் பயன்படுத்தலாம் கட்டுப்படுத்தப்பட்ட நுண்ணலை கதிர்வீச்சு புற்றுநோய் சிகிச்சைக்குப் பயன்படுத்தப்படலாம் நுண்ணலை கதிர்வீச்சுபுற்றுநோயைப் ஏற்படுத்தும் அதுவே புற்றுநோயை குணப்படுத்தவும் பயன்படுத்தப்படுகிறது இது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட கதிர்வீச்சாக இருந்தால் மைக்ரோவேவ் சரியான நோயறிதலுக்கும் சரியான சிகிச்சையுடனும் பயன்படுத்தப்படலாம் அதோடு சிவில் இராணுவம் மற்றும் மருத்துவம் போன்ற எல்லா துறைகளிலும் மைக்ரோவேவ் இமேஜிங் பயன்பாடுகள் அதிகரித்து வருகின்றன முதலில் மின்காந்த அலைகளின் வரலாற்றைப் பார்ப்போம்அதற்கான காரணம் என்னவென்றால் நாம் மைக்ரோவேவுடன் தொடங்கினால் மின்காந்த அலைகளின் வரலாறு என்ன என்பதை நாம் அறிய வேண்டும் இந்த விக்கிபீடியா வலைத்தளத்தைப் பார்க்க நான் பரிந்துரைக்கிறேன் அது மின்காந்த அலைகளின் வரலாற்றை சிறந்த வகையில் கொடுத்துள்ளது மின்காந்த அலைகளின் வரலாறு 200 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட காலத்திற்கு செல்கிறது மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகள் Maxwells equations பிரபலமடைவதற்கு முன்பே பல்வேறு நபர்களால் நிறைய வேலைகள் செய்யப்பட்டுள்ளன எடுத்துக்காட்டாக காஸ் சட்டம் ஆம்பியரின் சட்டம் Amperes Law ஃபாரடேயின் சட்டம் Faradays law உள்ளன ஆனால் எலக்ட்ரோமேக்னடிக் அலை சமன்பாடுகள் 1860 களில் மேக்ஸ்வெல்லால் முன்மொழியப்பட்டன மேக்ஸ்வெல்லின் 4 பிரபலமான சமன்பாடுகளை நீங்கள் படித்திருக்க கூடும் நான் அவற்றை உங்களுக்காக விரைவாகப் படிக்கிறேன்∇

இது மேக்ஸ்வெல் சமன்பாட்டின் டிஃப்ரென்ஷியல் வடிவம் மேக்ஸ்வெல் சமன்பாட்டின் இன்டெக்ரெல் வடிவமும் உள்ளது 1891 ஆம் ஆண்டில் ஹெர்ட்ஸ் மேக்ஸ்வெல்லின் கோட்பாட்டை உறுதிப்படுத்தினார் இந்த மின்காந்த பரிசோதனைக்கு ஹெர்ட்ஸ் பயன்படுத்தியஇயந்திரம்இதுதான் அதிர்வெண்ணின் அலகு என்ன என்பது உங்களுக்குத் தெரியும் அது ஹெர்ட்ஸ் இதனால்தான் பல கண்டுபிடிப்பாளர்கள் கிட்டத்தட்ட அழிவின்றி வாழ்கிறார்கள் எனவேஅதிர்வெண் பற்றி பேசும்போதெல்லாம் 50 ஹெர்ட்ஸ் அல்லது 1000 ஹெர்ட்ஸ் அல்லது ஜிகாஹெர்ட்ஸ் என்று பேசுகிறோம் இப்போது மைக்ரோவேவ் இன்ஜினியரிங்யின் வரலாறு பற்றிய பகுதியைப் பார்ப்போம் மீண்டும் இங்கே நாம் வெவ்வேறு பகுதிகளாகப் பிரித்துள்ளோம் வரலாற்று நிகழ்வுகள் என்ன என்பதைகாணலாம் முதலில்ஒரு வானொலி தகவல்தொடர்பு பற்றிநாம் பேசுவோம் 1895 இல் இந்தியாவில் கல்கத்தாவில் செய்முறை விளக்கத்துடன் முதல் பரிசோதனை செய்தவர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் தான் ஆகவே அவர் முதலில் பகிரங்கமாக மின்காந்த அலைகளை நிரூபித்தார் மக்கள் அதனை எளிதாக புரிந்து கொள்ள அவர் அதனை பயன்படுத்திதொலைதூரத்தில் ஒரு மணியை ஒலித்து காட்டினார் வெடிமருந்து வெடிப்பதற்கும் பயன்படுத்தி காட்டினார் அந்த நேரத்தில் ரஷ்யாவில் இருந்து போபோவ் மட்டுமே வேறுபட்ட பயன்பாடுகள் என்ன என்பதை பற்றி ஒரு கட்டுரை எழுதினார் ஆனால் உண்மையில் 1901 ஆம் ஆண்டில் மார்கோனி தான் தொலைதூரத்தொடர்பு பற்றி ஆராய்ந்தார் 1901 டிசம்பரில் இங்கிலாந்தின் போல்துவிலிருந்து PoldhuUK நியூஃபவுண்ட்லேண்ட் செயிண்ட் ஜான்ஸ் Newfoundland Saint Johns வரை 2000 மைல் தொலைவில் உள்ள முதல் ட்ரான்ஸ்அட்லாண்டிக் வானொலி தொடர்பு இயக்கப்பட்டது இதுதான் உண்மையில் வானொலி தகவல் தொடர்புக்கு வழி அமைத்ததுவிரிவான தகவல்களுக்கு வலைத்தளத்தையும்நீங்கள் காணலாம்இப்போது ட்ரான்ஸ் மிஷன் லைன்ஸ் என்ன முன்னேற்றங்கள் நடந்தன என்று பார்க்கலாம் 1897 ஆம் ஆண்டில் லார்ட் ரேலீ அலைகள் ஒரு கடத்த கூடிய வெற்று சிலிண்டருக்குள்பரவக்கூடும் என்பதைக் காட்டினார் அதற்கு முன்னர் கோஆக்சியல் லைன்ஸ் இருந்தன ஆனால் கோஆக்சியல் லைன்ஸில் ஒரு மையக் கடத்தி மற்றும் வெளிப்புறக் கடத்தி உள்ளது அதேசமயம் ஒரு அலை வழிகாட்டியின் உள்ளே குறைந்த மையக் கடத்தி தான் உள்ளது இது ஒரு வெற்று கடத்தும் சிலிண்டர் ஆகும் அவர் முதலில் க்ரிட்டிகல் அல்லது கட் ஆஃப் ஃப்ரீக்யுன்சி பற்றி விளக்கினார் கட் ஆஃப் ஃப்ரீக்யுன்சி லாம்ப்டா சி 2a க்கு சமம் என்று நீங்கள் மின்காந்த அலைகளில் படித்திருக்கலாம் பின்னர் இந்த பாடத்திட்டத்தில் அந்த பகுதியைப் பற்றி சுருக்கமாக விவாதிப்போம் அலை வழிகாட்டி கோட்பாட்டின் முறையான வளர்ச்சி 1930களில் உருவாக்கப்பட்டது இது 2 குழுக்களால் இணையாக உருவாக்கப்பட்டதுஅவை பெல் ஆய்வகங்கள் மற்றும் எம்ஐடி ஆய்வகம் இரண்டும் அமெரிக்காவில் அமைந்திருக்கின்றன பின்னர் 1950 ஆம் ஆண்டில் ஸ்ட்ரிப்லைன் என்ற கருத்து கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் அடுத்து 1952 இல் மைக்ரோஸ்டிரிப் லைன் வந்தது மிக நீண்ட காலமாக ஸ்ட்ரிப்லைன் பயன்பாடு நிறுத்தப்பட்டது அச்சிடப்பட்ட சர்க்யூட் பதிப்பை நிறைய பயன்பாடுகள் மற்றும் மேம்பாட்டுக்கு பயன்படுத்தப்படுவதை நீங்கள் காணலாம் ஆனால் பின்னர் மைக்ரோஸ்ட்ரிப் லைன்ஸ் பல்வேறு மைக்ரோவேவ் சுற்றுகள் மற்றும் கூறுகளை உருவாக்குவதற்கு பயன்பட்டன எனவே இந்த பாடத்திட்டத்தில் இந்த இரண்டு விஷயங்களைப் பற்றி மேலும் விரிவாகப் பேசுவோம் ஆனால் எங்கள் முக்கிய கவனம் மைக்ரோஸ்ட்ரிப் லைன்களில் இருக்கும் இந்த ரேடார்கள் மற்றும் பிற டிரான்சிஸ்டர்கள் அனைத்தும் எவ்வாறு உருவாக்கப்பட்டன என்பதைப் பார்ப்போம் 1942 இல் எம்ஐடி கதிர்வீச்சு ஆய்வகம் முதலில் எக்ஸ் பேண்ட் ரேடாரை விளக்கியது இருப்பினும் அந்த எக்ஸ் பேண்ட் ரேடார் எந்த திட நிலை சாதனங்களையும் கொண்டிருக்கவில்லை 1947 ஆம் ஆண்டில் பெல் ஆய்வகங்கள்முதல் டிரான்சிஸ்டரைக் கண்டுபிடித்தது ஆனால் 1954 ஆம் ஆண்டில் தான் பெல் ஆய்வகங்கள் வேலை செய்யும் சிலிக்கான் டிரான்சிஸ்டரை உருவாக்கியது பின்னர் மைக்ரோவேவ் காலியம் ஆர்சனைடு மெஸ்ஃபெட்டுகள் 1965 இல் உருவாக்கப்பட்டன 1970 இல் முதல் திட நிலை ரேடார் எக்ஸ் பேண்டில்செயல்படுத்தி காட்டப்பட்டது இதுவே மைக்ரோவேவ் உண்மையில் எவ்வாறு தொடங்கியது என்பது குறித்த பொதுவான வரலாறு இப்போது மைக்ரோவேவ் தகவல்தொடர்பு அமைப்புக்கு பயன்படுத்தப்படும் ஒரு அடிப்படை தொகுதி வரைபடத்தைப் பார்ப்போம் இங்கே இது ட்ரான்ஸ்மிட்டர் க்கான ஒரு தொகுதி வரைபடம்மற்றும் இது ரிசீவர்க்கான தொகுதி வரைபடம் ஒவ்வொன்றாக பார்ப்போம்இந்த தொகுதி வரைபடங்கள் எது என்று இது மாடுலேட்டிங் சிக்னல் சில புத்தகங்களில் அவர்கள் இதை அறிவார்ந்த சிக்னல் அல்லது தகவல் சிக்னல் என்று சொல்கிறார்கள் இதுவேநீங்கள் தொலைதூரத்திற்கு அனுப்ப விரும்பும் தகவல் இது ஒரு குரலாக இருக்கலாம் டேட்டாவாக இருக்கலாம் அல்லது வீடியோ அல்லது ஆடியோ சிக்னலாக இருக்கலாம் இது கேரியர் சிக்னல் ஆகும் கேரியர் சிக்னல் அடிப்படையில் குறிப்பிட்ட சிக்னலை கொண்டுசெல்லும் அவ்வாறு தான் பெரும்பாலான நேரங்களில் நாம் கேரியர் சிக்னலை வரையறுக்கிறோம் எம் ரேடியோ பற்றி பேசலாம்கேரியர் அதிர்வெண் 88 முதல் 108 மெகா ஹெர்ட்ஸ் வரை இருக்கும் அல்லது ஒரு மொபைல் போன் 900 மெகா ஹெர்ட்ஸ் என்று சொல்லலாம் எனவே அது கேரியர் அதிர்வெண் ஆகிறது வைஃபை 2 45 ஜிகாஹெர்ட்ஸ் 2 45GHzஒரு கேரியர் ஃப்ரீக்யுன்சி ஆகும் பின்னர் இந்த 2 சிக்னல்கள் பண்பேற்றம் செய்யப்படுகின்றன இப்போது பல பண்பேற்றத் திட்டங்கள் உள்ளன எடுத்துக்காட்டாக அனலாக் பண்பேற்றம் மற்றும் டிஜிட்டல் பண்பேற்றம் பண்படுத்தப்படும் சிக்னல் பெருக்கப்பட வேண்டியவை அதற்கு இங்கே அதிக சக்தி பெருக்கி இருக்கும் அது ஆண்டெனாவுடன் இணைக்கப்பட்டுள்ளது பல புத்தகங்களில் இந்த இம்பெடென்ஸ் மேட்சிங் நெட்வொர்க் இருப்பதில்லை ஆனால் இது ஆண்டெனாக்களுக்கும் பெருக்கிக்கும் இடையில் மிக முக்கியமான விஷயம் என்று நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு சிந்தனை செய்ய கொஞ்ச நேரம் கொடுக்கிறேன் ஆண்டெனாவின் மின்மறுப்பு 50 Ω ஆக இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் பெருக்கியின் வெளியீட்டு மின்மறுப்பு 50Ω ஆக இருக்காது இந்த மின்மறுப்பு மிகச் சிறியதாக இருக்கலாம் அல்லது பயன்பாட்டைப் பொறுத்து இது மிக அதிகமாகக்கூட இருக்கலாம் உதாரணமாக இந்த பெருக்கியை ஒரு ஆப் ஆம்ப் பெருக்கி அல்லது ஒரு எளிய குறைந்த அதிர்வெண் டிரான்சிஸ்டர் பெருக்கியாக வைத்துக் கொள்வோம் இங்கு தேவைப்படும் வெளியீட்டு மின்மறுப்பு பல நூற்றுக்கணக்கான ஓம்களில் இருந்து KΩ வரை கூட இருக்கலாம் அவை 50Ω உடன் இணைக்கப்பட முடியாது இது 50 Ω ஆக இருந்தால் இது 1 KΩ ஆக இருந்தால் இந்த பகுதி இல்லாமல் இருந்தால் இந்த இடத்தில் மின்னழுத்தம் என்னவாக இருக்கும் அது ஆக இருக்கும் எனவே இங்கே மின்னழுத்தம் மிக குறைவாக உள்ளது அதனால் சுமைக்கு வழங்கப்படும் சக்தியும் மிகக் குறைவாகவே இருக்கும் இப்போது அதிக சக்தி கொண்ட திடமான பெருக்கிக்கு வெளியீட்டு மின்மறுப்பு சில ஓம்களில் இருக்கலாம் அது2 அல்லது 3Ω ஆக கூட இருக்கலாம் நீங்கள் 2 Ω ஐ 50 Ω உடன் இணைத்தால் என்பதை கொடுக்கும் ஆனால் இதில் உள்ள சிக்கல் என்னவென்றால் இங்கு செல்லும் மின்னோட்டம் மிகச் சிறியதாக இருக்கும் நிகர சக்தி நன்றாக இருக்காது மேலும் அதிகபட்ச பவர்டிரான்ஸ்பெர் தேற்றத்தின் படி வெளியீட்டு மின்மறுப்பு 2Ω என்றால் உள்ளீட்டு மின்மறுப்பு 2Ω ஆக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது எனவே இந்த 50Ω பயன்பாட்டைப் பொறுத்து 2Ω அல்லது KΩ ஆக மாற்றப்பட வேண்டும் எனவே நமக்கு உண்மையிலேயே தேவைப்படுவது இழப்பற்ற இம்பிடென்ஸ் மேட்சிங் நெட்வொர்க் இந்த பாடத்திட்டத்தில் மின்மறுப்பு பொருந்தும் நெட்வொர்க்கின் பல நுட்பங்களைப் பற்றி பேசுவோம் நிச்சயமாக முக்கியத்துவம் எதற்கென்றால் இழப்பற்ற மின்மறுப்பு பொருந்தும் பிணையத்திர்க்கே இந்த ஆண்டெனாவிலிருந்து அனுப்பப்படும்சிக்னல்பல்வேறு ஊடகங்கள் வழியாக இங்கு வந்து சேரும் இங்குதான் சக்தி பெறப்படுகிறது இப்போது அந்த சக்தி ஆர் எஃப் பெருக்கி வழியாக செல்கிறது இங்கு குறைந்த இரைச்சல் பெருக்கி இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த சிக்னல் மிகவும் பலவீனமாக இருக்கும் மேலும் இங்கிருந்து இங்கு பயணிக்கும் போதுஅதிக இரைச்சலைஎடுத்துக்கொள்கிறது எனவே இந்த பெருக்கியால் இரைச்சல் அதிகரிப்பதை நாம் விரும்பவில்லை எஃப் பெருக்கிக்கு முன்பு பல பேண்ட் பாஸ் வடிப்பானைகளை வைக்கிறோம் இதனால் அதுதேவைப்படும் அதிர்வெண்களை மட்டுமே தேர்ந்தெடுக்கும் சில நேரங்களில் ஆண்டெனாவே ஒரு பேண்ட் பாஸ் வடிப்பானாக செயல்படும் அதனால்தான் எப்போதும் பேண்ட் பாஸ் வடிப்பான் தேவைப்படுவதில்லை ஆனாலும் பெரும்பாலான நேரங்களில் நாம் விரும்பிய சிக்னல்களை மட்டும் பெறபேண்ட்பாஸ்வடிப்பான்தேவைப்படுகிறது இப்போது இந்த சிக்னல் இங்கே வருகிறது எஃப் பெருக்கி பல நிலைகளைக் கொண்டுள்ளது இது குறைந்த இரைச்சல் பெருக்கியைக் கொண்டுள்ளது அதைத் தொடர்ந்து சிறிய சமிக்ஞை பெருக்கி மற்றும் பல பகுதிகள் உள்ளன இந்த சிக்னல்கள் மிகவும் பலவீனமாக இருக்கக்கூடும் உதாரணமாக எஃப்எம் வானொலியின் சிக்னல் மைக்ரோவாட்டின் வரிசையில் இருக்கலாம் ஆனால் மொபைல் ஃபோனுக்கு இந்த சிக்னல் பிக்கோ வாட் போல சிறியதாக இருக்கலாம் எனவே இங்கு சிக்னல் மிகவும் சிறியதாக உள்ளது எஸ்ஸைப் பொறுத்தவரை இது பைக்கோ வாட்டின் ஒரு பகுதியாகக் கூடஇருக்கலாம் மேலும் செயற்கைக்கோள் வழியாக நாம் பெறும்டிவி டிரான்ஸ்மிஷன்சிக்னலுக்கும் இந்த குறிப்பிட்ட உள்ளீட்டில் மிகக் குறைந்த சக்தி இருக்கலாம் அதனால்தான் நாம் ஒரு பெருக்கி வைத்திருக்க வேண்டும் இது சிக்னலை 40 முதல் 80 டிபி வரை கூடபெருக்கக்கூடும் உண்மையில் சிக்னல் 10000 முதல் மில்லியன் மடங்கு பெருக்கப்பட வேண்டும் பின்னர் இந்த சிக்னல் மிக்சருக்கு செல்கிறது இது ஹெட்ரோடைன் ரிசீவரின் ஒரு தொகுதி வரைபடம்எல்லா ரிசீவர்களும் இந்த குறிப்பிட்ட கருத்தை பயன்படுத்துவதில்லை ஆனாலும்கூட இது மிகவும் பிரபலமான கருத்தாகும் இது ஹீட்ரோடைன் ரிசீவர் பெருக்கப்பட்ட இந்த சிக்னல் ஒரு மிக்சருக்கு வருகிறது இதில் ஒரு உள்ளூர் ஆஸிலேட்டர் உள்ளது அந்த உள்ளூர் ஆஸிலேட்டர் ஃப்ரீக்யுண்சியும் RF பெருக்கியின் ஃப்ரீக்யுண்சியும் கலக்கின்றன மிக்சருக்குஒரு பண்பு உள்ளது அது இந்த 2 அதிர்வெண்களின்கூட்டுத்தொகை மற்றும்வேறுபாட்டை உருவாக்குகிறது நிச்சயமாக பெரும்பாலான ரிசீவர்களில் தேவைப்படுவது இந்த 2 ஃப்ரீக்யுண்சியின் வித்தியாசம் மட்டுமே டிரான்ஸ்மிட்டர் மிக்சரில் அப் கண்வெர்ஷனுக்கு 2 உள்ளீட்டு ஃப்ரீக்யுண்சியின் கூட்டுத்தொகை தேவைப்படுகிறது ஆனால் பெரும்பாலான நேரங்களில் இந்த 2 ஃப்ரீக்யுண்சியின் வித்தியாசமே இடைநிலை அதிர்வெண் என அழைக்கப்படுகிறது மீண்டும் நமக்கு IF வடிகட்டி அதன் பின் பெருக்கி தேவைப்படுகிறதுஇது முழுவதும் டிமோடூலேட்டருக்கு செல்கிறது இந்த டிமோடூலேட்டர் மாடுலேட்டருக்கு எதிரானது எனவே இது அனலாக் மாடுலேஷன் செய்திருந்தால் அது அனலாக் டிமோடூலேஷன் செய்ய வேண்டும்இது டிஜிட்டல் மாடுலேஷன் என்றால் அது டிஜிட்டல் டிமோடூலேஷன் செய்ய வேண்டும் அது காட்சி சாதன ஸ்பீக்கருக்கு செல்லும் எனவே இதுதான் ஒரு முழுமையான மைக்ரோவேவ் தகவல்தொடர்பு அமைப்பு சங்கிலி ஆகும் இந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்தில் மாடுலெஷன் மற்றும் டிமாடுலேஷன் நுட்பங்களைத் தவிர கிட்டத்தட்ட மற்ற அனைத்து விஷயங்கள் பற்றியும் பேசுவோம் பல்வேறு கூறுகள் எவை என்பதைப் பற்றி பார்ப்போம் பல்வேறு நுண்ணலை கூறுகள் செயலற்ற மற்றும் செயலில் உள்ள நுண்ணலை கூறுகள் என இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன டிரான்ஸ்மிஷன் லைன் ஆண்டெனாக்கள் பவர் டிவைடர் கம்பைனர்கள் கப்ளர்கள் ஃபில்டர்ஸ் அட்டென்யூவேட்டர் ஆகியவை பேசிவ் கூறுகள் ஆகும் பெருக்கிகள் ஆஸிலேட்டர்கள் மிக்சர்கள் சுவிட்சுகள் கட்ட மாற்றிகள் ஆகியவை ஆக்டிவ் கூறுகள் ஆகும் பல நுண்ணலை அமைப்புகள் உள்ளன இது மைக்ரோவேவ் அமைப்புகளின் முழுமையான பட்டியல் அல்ல நீங்கள் அனைவரும் மொபைல் ஃபோனை அறிந்திருக்கிறீர்கள் இப்போது மொபைல் ஃபோனின் தொல்லையை நாம் விரும்பாத இடத்தில் மொபைல் ஃபோன் ஜாமர்கள் தேவைப்படுகிறது சிக்னல் மிகவும் பலவீனமாக இருக்கும் இடத்தில் நமக்கு ரிப்பீட்டர்கள் அல்லது சிக்னல் என்ஹேன்சர் தேவைப்படுகிறது RFID என்பது RF அடையாளத்தை குறிக்கிறது இந்நாளில் RFID க்கு நிறைய பயன்பாடுகள் இருப்பதைநீங்கள் காணலாம் RF டிரான்ஸீவர் எஃப் டிரான்ஸீவர்களில் டிரான்ஸ்மிட்டர் மற்றும் ரிசீவர்கள் ஒரே ஐ யில் கட்டப்பட்டுள்ளன எனவே வடிவமைப்பு மிகவும் எளிமையாகவும் வசதியாகவும் ஆகிறது எஸ் மற்றும் ஜி எம் தொகுதிகள் கூடதனித்தனியாககிடைக்கின்றன அதே போல் ஜி எஸ் மற்றும் ஜி எம் இரண்டையும் கொண்ட ஒரே தொகுதி கூட உள்ளது பல வகையான ரேடார்கள் உள்ளன இப்போதுவளிமண்டலத்தில் நிறைய ஆர் எஃப் ஆற்றல் கிடைப்பதால் கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் செல்லுலார் கோபுரங்கள் உள்ளன வைஃபை மோடம்கள் உள்ளன டிவி டிரான்ஸ்மிட்டர்கள் உள்ளன எம் டிரான்ஸ்மிட்டர்கள் இருக்கின்றன எனவே இன்று RF ஆற்றல் பயன்பாடு மிக முக்கியமான தலைப்பாக மாறி வருகிறது சுற்றுச்சூழலில் கிடைக்கும் இந்த ஆர் எஃப் ஆற்றலை நீங்கள் ஒரு பேட்டரியை சார்ஜ் செய்ய பயன்படுத்தலாம் அல்லது அது குறைந்த சக்தி கொண்ட மின்னணு சுற்றுகளை இயக்குவதற்கு கூட பயன்படுத்தலாம் பின்னர் மைக்ரோவேவ் கருவிகளைப் பற்றி பேசுவோம் அவை எந்தவொரு நுண்ணலை அமைப்பையும் சோதனை செய்யவும் மேம்படுத்துவதற்கும் மிக முக்கியமானதாகும் எனவே 3 முக்கிய உபகரணங்கள் உள்ளனஅவை மைக்ரோவேவ் ஜெனரேட்டர் ஸ்பெக்ட்ரம் அனலைசர் மற்றும் நெட்வொர்க் அனலைசர் பின்னர் உயர் சக்தி நுண்ணலை அமைப்புகள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகள் என்ன என்பதையும் பேசுவோம் இந்த உரையில் நாங்கள் பாடத்திட்டத்தின் பகுதிகள் மற்றும் என்னென்ன கற்கப்போகிறோம் என்பது பற்றி குறிப்பிட்டுள்ளோம் மேலும் மின்காந்த அலைகளின் வரலாறு நுண்ணலை வரலாறு பற்றியும் ஆராய்ந்தோம் எனவே மைக்ரோவேவ் உண்மையில் எவ்வாறு தொடங்கியது டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் எப்போது உருவாக்கப்பட்டது டிரான்சிஸ்டர்கள் மற்றும் ரேடார்கள் எப்படி உருவாக்கப்பட்டது ரேடியோ தகவல்தொடர்பு எவ்வாறு நிறுவப்பட்டது என்பனவற்றைப் பார்த்தோம் இதோடு இந்த இன்றைய விரிவுரையை முடிப்போம் பின்னர் இந்த கூறுகளை விரிவாக கற்கத் தொடங்குவோம் அதன் பின்பு மைக்ரோவேவ் அமைப்பு பற்றி பேசுவோம் மிக்க நன்றி அடுத்த முறை நாம் பார்ப்போம்